இது நாம் விவாதிக்கப் போகும் கடைசி தலைப்பு இதுவரை நாம் உணர்வைப் பற்றி பேசியுள்ளோம் நாம் எப்படி விஷயங்களை கற்றுக் கொள்கிறோம் என்பதையும் நாம் எப்படி மனப்பாடம் செய்கிறோம் என்பதையும் ஒருவர் உங்களுடன் ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டபோது உங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியான அனுபவ சூழ்நிலைகளை நினைவுகூர்வதை பார்த்தோம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் வெளிப்படையாக தெரிவது போல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரின் மரணச் செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் மிகவும் சோகமாகவும் இருப்பீர்கள் வாழ்வில் நடக்காது என்று நினைத்த சில விஷயங்கள் நிஜமாகும் போது நமக்கு ஆச்சரியம் ஏற்படும் நாம் இந்த பாடத்திட்டத்தில் எமோஷன் உணர்ச்சி என்ற தலைப்பில் விவாதிக்கப் போகும் சில விஷயங்கள் இவை தான் முதலில் உணர்ச்சி என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மேலும் உளவியலாளர்கள் மனித உணர்ச்சியை புரிந்துகொள்ள அவர்கள் எவ்வாறு முயற்சி செய்தார்கள் உணர்ச்சியின் முழு பாதிப்பு செயல்முறை எவை என்பதை பற்றியும் பார்ப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 20 நிமிட நேரத்தை பிரித்து ஆறு தலைப்புகளில் விவாதிக்க உள்ளோம் அதனால் உணர்ச்சி பற்றிய முக்கியமான கோட்பாடுகளை மட்டும் இங்கே விவாதிப்போம் ஆனால் உணர்ச்சி மற்றும் உணர்ச்சி புரிதல் எவ்வாறு வளர்ந்தது அதன் மூலமாக நாம் எப்படி உணர்ச்சியை புரிந்து கொள்கிறோம் நாம் எப்படி உணர்கிறோம் என்ன உணருகிறோம் எதற்காக உணர்கிறோம் என இது போன்ற பல தலைப்புகளை இங்கே விவாதிக்கப் போகிறோம் உணர்ச்சி என்பதை வரையறுக்க நான் ஐசென்க் கொடுத்த வரையறையை எடுத்துக்கொள்கிறேன் அவர் உணர்ச்சியை ஒரு சிக்கலான நிலை மேலும் அது அணுகுமுறை அல்லது திரும்பப் பெறுதல் ஆகியவற்றிற்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்லது சூழ்நிலையின் பரவலான உடல் மாற்றங்கள் மற்றும் உணர்வு ஈர்ப்பு அல்லது விரட்டல் மற்றும் நடத்தை ஆகியவற்றின் மதிப்பீடு என்று கூறுகிறார் எனவே இந்த வரையறையை நீங்கள் பார்த்தால் உணர்ச்சியுடன் தொடர்புடைய பல்வேறு வகையான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் முதலில் இதை நீங்கள் முழுமையாக புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் உணர்ந்து பின்னர் அந்த உணர்வின் அளவை ஒரு சிக்கலான நிலைக்கு கொண்டு செல்கிறீர்கள் இதைத்தான் சிக்கலான நிலை என்று சொல்கின்றோம் ஐசென்க் கூறிய சிக்கலான நிலை பற்றி மேலும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் அதை இப்படித்தான் சொல்ல முடியும் உங்களிடம் உள்ள முதல் விஷயம் உயர்ந்த பார்வை அல்லது நோக்கு உடல் மாற்றங்கள் மதிப்பீடு அது ஈர்ப்பு அல்லது விரட்டல் தொடர்பாக இருக்கலாம் மற்றும் நடத்தை ஆகியவை ஒரு அணுகுமுறை அல்லது திரும்பப்பெறும் செயல்முறையைப் பின்பற்றுகின்றன இதன் மூலமாக நீங்கள் புரிந்துகொள்ள கூடிய விஷயம் உணர்வை உயர்த்த வேண்டும் சில மதிப்பீட்டு செயல் முறைகளுக்கு உங்கள் உடல் ஒத்துழைக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் சிந்திப்பீர்கள் இவை ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்ன நடந்தது எது சம்பந்தப்பட்டது எவ்வளவு முக்கியமானது என்பதைப் பொறுத்துதான் அடிப்படையில் நீங்கள் விருப்பமானவற்றை நோக்கிச் செல்வதும் அல்லது விருப்பம் இல்லாதவற்றை விட்டு விலகிச் செல்வதும் நடக்கும் அதாவது இலக்கு உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் அதை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அதுவே உங்களுக்கு விருப்பம் இல்லாதவைகளாக இருந்தால் அதை விட்டு நீங்கள் விலகி செல்வீர்கள் பின்னர் உங்கள் நடத்தையின் மூலமாக நீங்கள் ஒரு பதிலை தருவீர்கள் அது ஈர்ப்பாக இருக்கலாம் அல்லது தவிர்ப்பதாக இருக்கலாம் எனவே இதுபோன்ற பல்வேறு சிக்கல்களை உணர்ச்சி என்ற விஷயத்தில் இருக்கின்றன உணர்ச்சி செயல் முறைகள் பெரும்பாலும் நான்கு விஷயங்களை கொண்டது அதில் முதலாவது நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துவது நரம்பு மண்டல செயல்பாடு என்று கூறும் பொழுது அது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடாகவும் இருக்கலாம் அல்லது தன்னியக்க நரம்பு மண்டல செயல்பாடாகவும் இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள் அதில் கதாநாயகன் ஒரு வில்லனை துரத்துவதை நீங்கள் திரையில் பார்க்கும்போது உண்மையில் உங்கள் இதயத்துடிப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது இதயத்துடிப்பு விகிதம் இயல்பு நிலையை விட அதிகமாகிறது அதனால் சுவாசத்தின் வேகம் அதிகமாகும் அதன் காரணமாக தோலின் மேற்பரப்பில் ஏற்படும் மின்னோட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இப்போது ஜி ஆர் கால்வனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் என்றால் என்ன இது தான் நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது இது உணர்ச்சியினால் ஏற்படும் முக்கியமான செயல்முறையில் முதன்மையானதாகும் அடுத்தது உணர்ச்சிகளை முகம் உடல் அல்லது குரலில் சித்தரிக்கப்படுவது எனவே உணர்ச்சி வெளிப்படும்போது முகபாவனை மாறுகிறது மற்றும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த வகையான உணர்ச்சியை அனுபவிக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மகிழ்ச்சி சோகம் வெறுப்பு ஆச்சரியம் போன்ற எந்த உணர்ச்சியானாலும் எளிதாக நம்மால் ஒருவரின் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விட முடியும் இரண்டாவது மனித உடல் பொறிமுறைக்கு செய்கைகள் தெரியும் அதனால் உடல் தோரணைகளில் கூட மாற்றம் ஏற்படும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் முழு செய்கைகள் மற்றும் தோரணைகள் மூலமாக நீங்கள் எவ்வளவு செயல்படுத்தப்படுகிறீர்கள் என்பது மிகத் தெளிவாக பிரதிபலிக்கும் அதுபோல உங்கள் செய்கைகள் மற்றும் தோரணையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் அறிந்தால் உதாரணமாக நீங்கள் மிகவும் சோகமாக இருந்தால் அதனால் ஏற்படும் மாற்றம் உங்கள் முகத்தில் தெரியும் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சியை பொறுத்து குரலில் மாற்றம் ஏற்படுகிறது மூன்றாவது உளவியல் செய்முறைகள் உணர்ச்சியில் பதிக்கப்பட்டுள்ளன நம் அகநிலை அனுபவத்தின் முழு கருத்தும் உணர்வு எனக் கூறலாம் எனவே உண்மையில் உங்கள் உடலுக்கு என்ன நடக்கிறது நரம்பு மண்டலத்தில் மையமாகவோ அல்லது தன்னாட்சி ரீதியாகவோ என்ன நடக்கிறது முகத்தில் என்ன நடக்கிறது அல்லது குரல் ஏன் மாறுகிறது உங்களுக்குள் ஏற்படும் இந்த மாற்றங்களை நீங்கள் ஆய்வு செய்யபோகிறீர்கள் ஆனால் இந்த நிகழ்வுகளின் முடிவில் நீங்கள் இறுதியாக ஒரு உணர்வை பெறுவீர்கள் அது என்ன உணர்வு உணர்ச்சி செயல்முறைகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்துக்களில் ஒன்றான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் பெற்றுள்ள அகநிலை உணர்வு தான் அந்த உணர்வு நான்காவது சுற்றுச்சூழல் உடனான தொடர்பு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து சுற்றுச்சூழல் உடனான உங்கள் தொடர்பை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் சூழல் உங்களுக்கு விரோதமாக இருப்பதாகவோ அல்லது பயமுறுத்தும் காரணங்கள் நிறைந்ததாகவும் நீங்கள் நினைத்தால் இயல்பாகவே நீங்கள் அதை விட்டு விலகி விடுவீர்கள் இந்த செயல்முறையின் ஒட்டுமொத்த ஈடுபாடும் உங்களுக்கு தெரியாது சூழல் சமிக்கைகள் நிறைந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்தால் அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது அல்லது ஆச்சரியமளிக்கும் விஷயங்களால் நிறைந்துள்ளது உங்கள் சூழலுடனான உங்கள் ஈடுபாடும் அதிகரிக்கிறது அதனால் ஒருவர் சூழலுடன் ஏற்படும் தொடர்பு அவர் அனுபவிக்கும் உணர்ச்சிகளால் தீர்மானிக்கப்படுகிறது இவைகள்தான் உணர்ச்சியில் ஈடுபடும் நான்கு முக்கியமான செயல் முறைகளாகும் உணர்ச்சியின் செயல்முறைகளை விளக்கும் கோட்பாடுகளை இப்போது நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் பாடம் நடத்துவதற்கு வசதியாக நான் இந்த கோட்பாடுகளை இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரித்து உள்ளேன் உயிரியல் கோட்பாடுகள் மற்றும் அறிவாற்றல் கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகள் தவிர மேலும் இரண்டு கோட்பாடுகளையும் பார்க்க உள்ளோம் இந்த இரண்டு கோட்பாடுகளும் ப்ளட்சிக் இசார்ட் மற்றும் எக்மன் ஆகியோரால் வழங்கப்பட்டது உணர்ச்சியை வகைப்படுத்தவும் மேலும் எந்த அகநிலை அனுபவத்தாலும் குழப்பம் அடையாத உணர்ச்சியின் தூய்மையான அடிப்படை வடிவத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் எனவே அடிப்படை உணர்ச்சிகள் என்ன இரண்டு உணர்ச்சிகள் ஒன்றிணைவது எப்படி அதிலிருந்து உருவாகும் மூன்றாவது விஷயம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு இங்கே நாம் விடை காணலாம் எனவே முதலில் ஜேம்ஸ் லாங்கேயின் கோட்பாட்டிலிருந்து தொடங்குவோம் இந்தக் கோட்பாடு 1884இல் முன்மொழியப்பட்டது ஜேம்ஸின் வார்த்தைகளை இங்கே மேற்கோள் காட்டுகிறேன் நாம் அழுவதால் துயரப்படுகிறோம் கோபத்தினால் அடிக்கிறோம் பயத்தினால் தடுமாறுகிறோம் உண்மையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் முதலில் உணர்ச்சியை உணர்கிறீர்கள் பிறகு அதற்கு ஏற்றவாறு செயல்படுகிறீர்கள் அவர் மேலும் விளக்குகிறார் அதாவது நீங்கள் அழுததால் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் வருந்துகிறீர்கள் அதுபோலவே நீங்கள் பயப்படுவதால் நடுங்குகிறீர்கள் எனவே உங்கள் நடுக்கம் உங்களுக்கு பய உணர்வைத் தருகிறது காரணம் நீங்கள் எதற்கோ பயப்படுகிறீர்கள் நாம் நினைக்கிறோம் முதலில் நாம் உணர்கிறோம் பிறகு அந்த செயல்முறை நடைபெறுகிறது என்று ஆனால் ஜேம்ஸ் அதை அப்படியே மாற்றிச் சொல்கிறார் அமெரிக்க உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் மனிதர்கள் தங்கள் உணர்ச்சியை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி ஆராய்ச்சி கொண்டிருந்தபோது கார்ல் லாங்கே என்ற டேனிஷ் உளவியலாளர் இதே போன்ற ஒரு கோட்பாட்டை முன்மொழிந்தார் இந்த கோட்பாடு ஒரு கூட்டு பணியின் விளைவு அல்ல என்றாலும் இந்தக் கோட்பாட்டை முன்மொழிந்ததற்காக அவர்கள் இருவரும் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் எனவே இந்தக் கோட்பாட்டை ஜேம்ஸ் லாங்கே தியரி என்று அழைக்கப்படுகிறது இந்த கோட்பாடு என்னவென்றால் முதலில் நாம் உணர்ச்சியை உணர்கிறோம் அது சூழல் அது ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிப்படுகிறது எனவே சூழலில் ஒரு சூழ்நிலை உள்ளது அதை நீங்கள் உணர்கிறீர்கள் உணர்ச்சிகளை நீங்கள் உணர்வதால் அது சூழலின் எதிர்வினைக்கு வழிவகுக்கிறது ஒரு குறிப்பிட்ட உடல் செயல்பாடுகள் அடிப்படையில் இது பிரதிபலிக்கும் மேலும் நாம் சூழ்நிலைக்கு எதிர்வினையாற்றி நமது உடல் செயல்பாடுகளை நாம் உணரும் போது இறுதியாக ஒரு உணர்ச்சி அனுபவமாக உருவாகிறது இதை மேலும் ஒரு உதாரணத்தால் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இப்பொழுது என்ன பார்த்தீர்கள் ஒரு மனிதன் நாயைக் கண்டு பயப்படுகிறார் இப்பொழுது அந்த மனிதன் ஏன் ஓடிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாய் என்றால் பயம் ஜேம்ஸ் லாங்கே கோட்பாடு படி அந்த மனிதன் ஒரு சூழலில் நாயைப் பார்க்கிறார் அந்த சூழலில் நாயைப் பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது அதனால் எதிர்வினையாற்ற அவர் ஓட தொடங்கினார் அவர் ஓட தொடங்கியதால் அவர் வியர்த்துக் கொண்டிருப்பதை உணர்கிறார் இதுதான் மூன்றாவது நிலை அவர் இதயத்துடிப்பு அதிகரிக்கிறது இந்த முழு அனுபவமும் அகநிலை அனுபவமாகும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட விலங்கை கண்டால் ஓட வேண்டும் என்று உட்படுத்தப்பட்ட அனுபவம் அது எனவே அது இறுதியாக பயமாக மாறியது ஜேம்ஸ் லாங்கே கூற்றுப்படி இப்போது ஒரு சூழ்நிலையை நினைத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் ஒரு பொருள் உள்ளது அதற்கு நீங்கள் வினையாற்ற வேண்டிய சூழலில் உள்ளது அதன்படி நீங்கள் உணர்ச்சியை உணர்கிறீர்கள் நாம் பார்க்கும் உதாரணமும் ஒரு மனிதன் நாயை பார்த்து பயப்படுகிறார் ஜேம்ஸ் லாங்கே கருத்துப்படி நாய் குறித்த அவரது பயம் பெரும்பாலும் அவர் செயல் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இந்த ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டை பாருங்கள் இங்கு ஒரு 14 மாத சிறு குழந்தை ஒரு மலைப் பாம்புடன் விளையாடுவதை காணலாம் இதற்கு முன்பு பார்த்த உதாரணத்தில் ஒரு மனிதன் நாயிடமிருந்து பயந்து ஓடுகிறார் ஏனென்றால் அந்த சூழலில் அது ஒரு பயமுறுத்தும் பொருள் என்பதால் அவர் ஓடினார் அவர் ஓடத் தொடங்கியதால் அவர் பயத்தை அனுபவித்தார் நீங்கள் ஒரு மலைப்பாம்பை பார்க்கிறீர்கள் அது தன்னுடன் விளையாடும் அந்த குழந்தையை முழுவதுமாக சுற்றி உள்ளது அந்த குழந்தையின் கால்கள் அந்த மலைப்பாம்பின் உடலுக்கு கீழே உள்ளது அதன் கைகள் அந்தப் பாம்பிடம் நெருக்கமாக இருக்கிறது குழந்தைக்கு எந்தவிதமான பயத்தின் அனுபவமும் இல்லை இந்த உதாரணத்தில் அந்த குழந்தைக்கு மலைப்பாம்புக்கு பயப்படவில்லை ஏனென்றால் அந்தக் குழந்தை பாம்பை பயம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை உண்மையில் அந்தக் குழந்தை சந்தேகப்பட்டு இருக்கவேண்டும் பயந்து ஓடியிருக்க வேண்டும் ஆனால் அவள் ஓடவில்லை எனவே அவளுக்கு பயம் தூண்டப்படவில்லை அதேசமயம் நம்மில் பெரும்பாலானோர் இந்த சூழ்நிலையில் இருந்தால் நாம் மிகவும் பயப்படுவோம் இதுதான் ஜேம்ஸ் லாங்கே கோட்பாடு மேலும் அவர் கூறுகிறார் நாம் உண்மையை புரிந்து கொள்ளும்போது நேரடியாக உடலில் மாற்றங்கள் நிகழ்கின்றன அவை நிகழும் மாற்றங்களின் உணர்வுதான் உணர்ச்சி அவர் உணர்ச்சியை மேலும் விளக்குகிறார் உடலில் நிகழும் மாற்றங்களின் உணர்வு உணர்ச்சி உணர்வு இதற்கு முன்னால் ஏற்பட்ட உடல் உணர்வுகள் இன்றி அவை வேறு இல்லை நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கிறோம் உணர்ச்சிகளே உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு காரணம் என்று ஆனால் ஜேம்ஸ் லாங்கே கோட்பாடு சொல்வது நமது உடலில் மாற்றங்கள் நடந்த பிறகே உணர்ச்சி ஏற்படுகிறது இந்த உடல் உணர்வு மாற்றம் தான் இறுதியாக எந்தவொரு உணர்ச்சியின் அனுபவத்திற்கும் வழிவகுக்கிறது நாம் இப்பொழுது மற்ற கோட்பாடுகளை பார்க்கலாம் கேனன் பார்ட் கோட்பாடு 1915 இல் வந்தது இது ஜேம்ஸ் லாங்கேவின் கருத்தின் திருத்தமாகும் இவர்கள் சொல்வது ஒரு உணர்ச்சியை புரிந்துகொள்வது சுற்றுச்சூழலின் சூழ்நிலையை அடிப்படையாகக் கொண்டது இது போதுமான அளவு தூண்டுகிறது எனவே சம்பந்தப்பட்ட நபர் சுற்றுச்சூழலில் உணர்ச்சியை தூண்டும் சூழ்நிலையை உணருகிறார் மேலும் இது பின் மூளையின் செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் சுற்றுச்சூழல் நிலைமையை புரிந்து கொள்வதில் இருந்து இந்த செயல்பாடு ஆரம்பிக்கிறது மேலும் அதில் சில வகை முறைகள் பின் முளை பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதனால் இரண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன முதலாவது கொர்டெஃஸ் எனப்படும் புறணிப் பகுதி மூளை செயல்பாடு பற்றிய கருத்து அது உணர்ச்சியாக உணரப்படுவது அது ஒரே நேரத்தில் உணர்ச்சி வெளிப்பாடு மற்றும் உடல் செயல்பாடுகளின் மூலம் நடைபெறுகிறது எனவே ஜேம்ஸ் லிஞ்ச் கோட்பாட்டிற்கும் கேனன் பார்ட் கோட்பாட்டிற்கும் இடையிலான மாற்றம் என்னவென்றால் ஜேம்ஸ் லிஞ்ச் சொன்னது சுற்றுச்சூழலில் உணர்ச்சியை தூண்டும் சூழ்நிலையை நாம் உணர்கிறோம் பின்னர் அவற்றை நாம் செயல்படுத்துகிறோம் ஏனென்றால் நமது உடல் ரீதியான செயல்பாடு என்பது நமது சுயமான செயல்பாட்டு வழிமுறையாகும் அதனால் உணர்ச்சியை அனுபவித்தோம் கேனான் பார்ட் இங்கே ஒரு மாற்றத்தை செய்தார் உணர்ச்சியைத் தூண்டும் சூழ்நிலையைப் பற்றிய கருத்து வெளிப்படுகிறது ஆனால் இந்த கருத்து பின் மூளைப் பகுதிகளில் நடக்கும் சில வகையான செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது என்றும் பின் மூளைப் பகுதியில் நடைபெறும் எந்தவொரு செயல்பாட்டு முறையும் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை வழிநடத்துவதில்லை என்றும் அவர் கூறினார் அதே நேரத்தில் மூளையின் செயல்பாடுகளாலும் உடல் இயக்கத்தாலும் உணர்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் உடல்ரீதியான செயல்பாடும் உணர்ச்சி அனுபவத்தால் வெளிப்படும் உணர்வும் இரண்டும் இணையாகவே செல்கின்றன இதைத்தான் கேனான் பார்ட் கோட்பாடு என்பார்கள் உயிரியல் கட்டமைப்பாகக் கருதப்படும் மூன்றாவது கோட்பாடு பிந்த்ரா வழங்கிய சென்ட்ரல் மோட்டிவ் தியரி எனப்படும் மைய நோக்கக் கோட்பாடு ஆகும் பிந்த்ராவின் கோட்பாட்டின் படி மனிதர்கள் உணர்ச்சியை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதைப் புரிந்துகொள்ள அவர்கள் உணர்ச்சி மற்றும் ஊக்க நிலைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மேலும் பிந்த்ராவின் கூற்றுப்படி சுற்றுச்சூழல் பற்றிய கருத்து மற்றும் உடலியல் நடவடிக்கை இரண்டும் சேர்ந்து நியூரான்களின் தொகுப்பை கூட்டாக பாதிக்கும் இந்த நரம்பியல் தூண்டுதல்கள் சென்ட்ரல் மோடிவ் ஸ்டேட் எனப்படும் மைய நோக்க நிலையால் மத்தியஸ்தம் செய்யப்படுகின்றன இந்த தூண்டுதல்கள் தன்னியக்க வெளியேற்ற தோரணையை உருவாக்குகின்றன மேலும் அவை மோட்டார் அவுட்புட் எனப்படும் மோட்டார் வெளியீட்டையும் ஒருங்கிணைக்கிறது எனவே சென்ட்ரல் மோடிவ் ஸ்டேட் மைய நோக்க நிலை உண்மையில் வெளிப்புற நிலையில் ஒரு தன்னாட்சி நிலை அல்ல அனுபவங்களால் மாற்றப்படலாம் ஆனால் வேறு சில கூறுகளையும் கொண்டுள்ளது ஆகவே மையநோக்க நிலையை பாரம்பரியமான ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்த முடியும் அப்படி என்றால் ஒரு சில வகையில் நடந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்பட பயிற்சி எடுக்கப்படலாம் உதாரணமாக சற்று முன்பு ஒரு குழந்தை மலைப்பாம்புடன் விளையாடுவதை பார்த்தீர்கள் அந்தக் குழந்தையின் பர்மிய தந்தை அந்தக் காட்சியை படமாக்கியதற்கு காரணம் மக்கள் விலங்குகளுக் பயப்படக்கூடாது மாறாக விலங்குகளை குறிப்பாக வீட்டு விலங்குகளை பாம்பு உள்ளிட்ட விலங்குகளை மக்கள் கவனித்துக் கொள்ளவேண்டும் என்ற செய்தியை இதன்மூலம் பரப்புகிறார் அவர் அடிப்படையில் தனது சொந்த குழந்தைக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்க முயற்சிக்கிறார் அடிப்படையில் இதுதான் சி எஸ் சென்ட்ரல் மோடிவ் ஸ்டேட் ஒரு குறிப்பிட்ட வழியில் எதிர்வினையாற்ற ஒருவரைப் பயிற்றுவிக்க முடியும் ஆனால் நிறவெறிக்கு பயப்படவேண்டாம் என்று நீங்கள் பயிற்சியளிக்க முடியாது இது பொதுவான கருத்துக்களுக்கு எதிரானது என்று கூறுகிறது